டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் ன் பத்தாவது விரிவுரைக்கு வருக SQL இல் இன்டெர்மீடியேட் பீச்சர் பற்றி நாங்கள் விவாதித்து வருகிறோம் இது இரண்டாவது மற்றும் நிறைவு விரிவுரை கடைசி விரிவுரையில் ஜாயின் எக்ஸ்பிரஷன் வியூ மற்றும் டிரன்சாக்சன் பற்றி பார்ப்போம் இந்த விரிவுரையில் டேட்டாபேஸ் ன் இன்டெக்ரிடி ஐ பராமரிப்பதற்கு தேவையான SQL எக்ஸ்பிரஷன்களை அறிய முயற்சிப்போம் இன்டெக்ரிடி பற்றி கொஞ்சம் பேசினோம் SQL மூலம் இன்டெக்ரிடி எவ்வாறு வெளிப்படையாகச் சரிபார்க்க முடியும் மற்றும் பல்வேறு வகையான இன்டெக்ரிடி எவ்வாறு உறுதிப்படுத்த முடியும் என்பதை இப்போது பார்ப்போம் மேலும் டேட்டாவகைகளைப் பற்றியும் பேசுவோம் அடிப்படை பிரிமிடிவ் டேட்டாவகைகளை நாம் பார்த்துள்ளோம் மேலும் யூசர் டிபைன்ட் டேட்டா வகைகள் உள்ளிட்ட டேட்டாவகைகளைப் பற்றி மேலும் பேசுவோம் இறுதியாக SQL மூலம் ஒரு டேட்டாபேஸ் ல் யார் என்ன செய்ய முடியும் என்பதற்கான அங்கீகாரத்தின் மிக முக்கியமான பீச்சர் பற்றி பேசுவோம் எனவே இது ஒரு விரிவுரை அவுட் லைன் நாம் இன்டெக்ரிடி கன்ஸ்ட்ரெயின் உடன் தொடங்குகிறோம் டேட்டாபேஸ் ல் தற்செயலான டேமேஜ்ற்கு எதிராக இன்டெக்ரிடி கன்ஸ்ட்ரெயின் உள்ளன அவை சில யுனிவர்சல் ட்ரூத் உள்ளன அவை எல்லா நேரத்திலும் டேட்டாபேஸ்ல் உறுதி செய்யப்பட வேண்டும் எடுத்துக்காட்டாக வங்கிக் கணக்குகளில் பராமரிக்க வேண்டிய குறைந்தபட்ச இருப்பு எங்களிடம் உள்ளது ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளருக்கு வாடிக்கையாளரின் தொலைபேசி எண் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பலாம் சில உறுப்பினர் அல்லது குறிப்பிட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பலவற்றில் நுழைவதற்கு எங்களுக்கு குறிப்பிட்ட வயது வரம்பு இருக்கலாம் இந்த வகையான ரியல் வோர்ல்டு கான்ஸ்டரைண்ட் அனைத்தும் டேட்டாபேஸ்ல் குறிப்பிடப்பட்டு பராமரிக்கப்பட வேண்டும் அதுதான் இன்டெக்ரிடி கன்ஸ்ட்ரெயின் ன் நோக்கம் ஒற்றை ரிலேஷன்க்கான இன்டெக்ரிடி கன்ஸ்ட்ரெயின்ன் சிக்கல்களை முதலில் பார்ப்போம் மேலும் NOT NULL மற்றும் PRIMARY KEY இன் பயன்பாட்டைக் கண்டோம் யுனிக் என்றால் என்ன என்பதையும் நாங்கள் பேசுவோம் மேலும் ஒரு முன்கணிப்பு பி உடன் ஒரு செக் பிரிவின் அடிப்படையில் ஜெனெரல் கான்ஸ்டரைண்ட்களை எவ்வாறு சரிபார்க்க முடியும் என்பதைப் பார்ப்போம் எனவே நாட் நல் டேட்டாபேஸ் டேபிள் யை உருவாக்கும் போது இதை நாம் முன்பே பார்த்தோம் டேபிள் யை உருவாக்க ஒரு ஃபீல்டை NULL என்று குறிப்பிடலாம் பின்னர் அந்த ஃபீல்ட் ல் நல் மதிப்புகள் அனுமதிக்கப்படாது எனவே அவை கொடுக்கப்பட்ட சில மதிப்பாக இருக்க வேண்டும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஆட்ரிபூட்ஸ் களை யுனிக் என்று சொல்லலாம் அவற்றை யுனிக் என்று நீங்கள் குறிப்பிட்டால் அதாவது எதிர்காலத்தில் டேபிள் யின் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் அந்த எல்லா ஆட்ரிபூட்ஸ் களிலும் பொருந்தக்கூடிய இரண்டு டூப்பிள்களாக இருக்க முடியாது எனவே நீங்கள் A1 முதல் A m வரை யுனிக் இருந்தால் இதன் பொருள் எதிர்காலத்தில் எப்போது வேண்டுமானாலும் டேபிள் யில் இரண்டு வெவ்வேறு டூப்பிள்ஸ் இருந்தால் டேபிள் யில் t1 மற்றும் t2 இல் இரண்டு வெவ்வேறு ரோகள் பின்னர் A1 A2 Am முழுவதும் அவை குறைந்தது ஒரு ஆட்ரிபூட்ஸ் மதிப்பில் வேறுபட வேண்டும் எனவே யுனிக் ஒரு கேண்டிடேட் கீ ஆக இருப்பதற்கான ஒரு அடிப்படைத் தேவை ஆனால் அவை இன்னும் நல் ஆக இருக்க அனுமதிக்கப்படுகின்றன இது பிரைமரி கீ க்கு உண்மை என்ன என்பதற்கு மாறாக பிரைமரி கீ மதிப்புகள் நல் ஆக இருக்க முடியாது என்பதை நீங்கள் ஏற்கனவே அறிவீர்கள் ஆனால் யுனிக் நல் ஆக அனுமதிக்கிறது ஆனால் அவை வித்தியாசமாக இருக்க வேண்டும் செக் பிரிவு என்பது நீங்கள் செக்என்று சொல்லும்போது முன்னறிவிப்பை வைக்கிறீர்கள் எனவே செமஸ்டர் எனப்படும் ஆட்ரிபூட்ஸ் என்று எனக்குத் தெரியும் இது ஒரு வேர்க்கேர் 6 ஆகும் இதன் பொருள் அதிகபட்சமாக நீளம் 6 ஆக இருக்க முடியும் ஆனால் இயற்கையாகவே நான் அந்த டிபார்ட்மென்ட் ல் எழுதக்கூடிய எதையும் அங்கே எழுத முடியும் அந்த டிபார்ட்மென்ட் ல் நான் 'வெல்கம்' என 'எழுத முடியும் ஆனால் அவை செமஸ்டரின் சரியான பெயர்கள் அல்ல எனவே எனது வடிவமைப்பு செமஸ்டரில் இந்த மதிப்புகள் ஏதேனும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனவே நாங்கள் செமஸ்டர் என்று சொல்கிறோம் எனவே அனுமதிக்கப்பட்ட மதிப்புகளை ஒரு செட் மெம்பெர் என்று பட்டியலிட்டுள்ளேன் எனவே இது செமஸ்டர் என்று கூறுகிறது அதாவது செமஸ்டரின் மதிப்பு இந்த பால்ல் ஒன்றாகும் இந்த முழு விஷயமும் இப்போது ப்ரெடிகேட் P ஆக மாறுகிறது அதாவது நான் ஒரு முறை உருவாக்கும் போதெல்லாம் நீங்கள் டேபிள் யை உருவாக்கியுள்ளீர்கள் டேபிள் யில் உள்ள மதிப்புகளை டேபிள் யில் உள்ள ரெக்கார்ட் களை நான் இன்செர்ஷன் அல்லது அப்டேஷன் செய்ய விரும்பினால் செமஸ்டரின் மதிப்பு எப்போதும் இதற்குள் இருக்க வேண்டும் இல்லையெனில் இன்டெக்ரிடி செக் தோல்வியடையும் மேலும் அப்டேஷன் அல்லது இன்செர்ஷன் நடக்காது மற்றும் விதிவிலக்கு எழுப்பப்படும் இது செக் கன்ஸ்ட்ரெயின்ன் அடிப்படை யோசனை இப்போது ஒரு டேபிள் க்கு அப்பால் உள்ள இன்டெக்ரிடி செக் க்கு செல்வோம் எனவே நம்மிடம் உள்ள இன்ஸ்டிரக்டர் டேபிள் யைப் பற்றி பேசுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு இன்ஸ்டிரக்டர் டேபிள் யில் ஒரு டிபார்ட்மென்ட் பெயர் உள்ளது இதேபோல் எங்களிடம் ஒரு டிபார்ட்மென்ட் டேபிள் உள்ளது இது இயற்கையாகவே ஒரு டிபார்ட்மென்ட் பெயரைக் கொண்டுள்ளது இப்போது இது டிபார்ட்மென்ட் டேபிள் யில் முக்கியமான கீ என்பதை நாங்கள் அறிவோம் எனவே இங்கே அது பாரின் கீ இப்போது இன்ஸ்டிரக்டர் டேபிள் யில் ரெக்கார்ட் களைச் இன்ஸெர்ட் செய்யும்போது பாரின் கீ டேபிள் யில் தொடர்புடைய நுழைவு இருப்பதை நாங்கள் எவ்வாறு உத்தரவாதம் செய்கிறோம் எனவே பையாலஜி டிபார்ட்மென்ட் யில் ஒரு ஆசிரியர் பற்றிய டீடெயில்ஸ் இன்ஸெர்ட் செய்யும்போது டிபார்ட்மென்ட் டேபிள் யில் அது சேர்க்கப்பட வேண்டும் எனவே இது ஒரு ரெபரென்ஷியல் இன்டெக்ரிடி என அழைக்கப்படுகிறது இது ஒரு டேபிள் யில் இருந்து மற்றொன்றுக்கு நீங்கள் குறிப்பிடும்போது அந்த குறிப்பு சரியானதாக இருக்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் கணக்கீடுகள் அனைத்தும் தவறாகிவிடும் எனவே இதைச் சொல்வதற்கு இரண்டு ரிலேஷன் கள் மற்றும் ஒரு ரிலேஷன் ஒரு பிரைமரி கீ எனக் கொண்டுள்ளன இது மற்ற ரிலேஷன்ல் பாரின் கீ யாகப் பயன்படுத்தப்படுகிறது பின்னர் ஒரு ரெபரென்ஷியல் இன்டெக்ரிடி மெயின்டெயின் செய்ய வேண்டும் எனவே இங்கே நாம் அதன் ரிசல்ட்டை காட்டுகிறோம் எனவே நாங்கள் ஒரு டேபிள் யை உருவாக்கியுள்ளோம் இது முதலாவது டேபிள் கோர்ஸ் உருவாக்குவதை நீங்கள் முன்பு பார்த்தது அந்த டேபிள் கோர்ஸ் க்கு டிபார்ட்மென்ட் யின் பெயர் தேவை எனவே இது டிபார்ட்மென்ட் டேபிள் யை குறிக்கிறது என்று குறிப்பிடுகிறோம் இப்போது அது டிபார்ட்மென்ட் டேபிள் யைக் குறிப்பிட்டால் அது குறிப்பு இன்டெக்ரிடியை உறுதிப்படுத்த வேண்டும் எனவே இது டிபார்ட்மென்ட் டேபிள் யை குறிக்கிறது என்று இது கூறுகிறது ஆனால் இன்டெக்ரிடி மீறப்பட்டால் என்ன நடக்கும் என்று நான் இன்னும் தெளிவாகக் கூற முடியும் எடுத்துக்காட்டாக நான் இதை உருவாக்கியுள்ளேன் கோர்ஸ் டேபிள் யில் ஒரு என்ட்ரி உள்ளது அதில் ஒரு டிபார்ட்மென்ட் பெயர் பையாலஜி என்று கூறுகிறது இயற்கையாகவே பையாலஜி டிபார்ட்மென்ட் டிபார்ட்மென்ட் டேபிள் யில் இந்த டிபார்ட்மென்ட் பெயர் பையாலஜி உடன் வேலிட் ஆகும் இப்போது சில காரணங்களால் பையாலஜி டிபார்ட்மென்ட் ஒழிக்கப்பட்டு டிபார்ட்மென்ட் டேபிள் யில் இருந்து அந்த குறிப்பிட்ட ரெக்கார்ட் அகற்றப்பட்டது இயற்கையாகவே பையாலஜி டிபார்ட்மென்ட் யை அதன் டிபார்ட்மென்ட் பெயரின் அடிப்படையில் குறிப்பிடும் கோர்ஸ் குறிப்பிட்ட ரெக்கார்ட் செல்லாது எனவே நீக்குவதில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் கூறலாம் ரெபரென்ஷியல் இன்டெக்ரிடி ல் நாங்கள் குறிப்பிடும் ஒரு பொதுவான செயல் குறிப்பிடப்பட்ட என்டிடி நீக்கப்பட்டால் குறிப்பிடும் என்டிடி ம் நீக்கப்பட வேண்டும் என்பதே கேஸ்கெட் எனவே நீங்கள் டிபார்ட்மென்ட் டேபிள் யில் இருந்து பையாலஜி பதிவை நீக்கினால் அதன் ஃபீல்ட் மதிப்பாக டிபார்ட்மென்ட் பற்றிய குறிப்புகள் மூலம் பையாலஜி கொண்ட அனைத்து படிப்புகளும் நீக்கப்பட வேண்டும் அப்டேஷன் லும் இதே போன்ற விஷயம் இருக்கலாம் உதாரணமாக பையாலஜி டிபார்ட்மென்ட் நாளை பெயரை பயோ சயின்ஸ் க்கு மாற்றுவதாகக் கூறுகிறது இப்போது அப்டேஷன் போல கோர்ஸ் டேபிள் யில் ஒரு குறிப்பு ரெபரென்ஷியல் இன்டெக்ரிடி இருந்தால் நான் பையாலஜி பெயரை பயோ சயின்ஸ் க்கு மாற்றும்போது பையாலஜி என டிபார்ட்மென்ட் பெயரைக் கொண்டிருந்த டேபிள் பாடத்திட்டத்தில் உள்ள அனைத்து ரெக்கார்ட் களும் அவசியம் அப்டேஷன் செய்யப்படும் எனவே ரெபரென்ஷியல் இன்டெக்ரிடி ஐ பராமரிக்க இதுவே வழி இதைக் கையாள்வதற்கான பொதுவான வழி கேஸ்கெட் ஒன்றாகும் ஆனால் நடவடிக்கை எடுக்க வேறு வழிகளும் இருக்கலாம் அது நீங்கள் சொல்வது சரிதான் அந்த விஷயத்தில் அது நடக்கட்டும் ஏனெனில் சில எக்செப்ஷன் இருக்கலாம் அல்லது இது நடந்தால் நான் அந்த ஃபீல்டை நல்மாக அமைப்பேன் அல்லது அந்த ஃபீல்டை சில டீபால்ட் வேல்யூ க்கு அமைப்பேன் என்று கூறலாம் எனவே ரெபரென்ஷியல் இன்டெக்ரிடி ஐ இவ்வாறு கையாள வேண்டும் டிரன்சாக்சன்களின் போது இன்டெக்ரிடி மீறல் இருக்கலாம் இது ஒரு ஸெல்ப் ரெபரெண்ட்ஷியல் டேபிள் யின் ஒரு எடுத்துக்காட்டு ஒவ்வொரு நபரின் என்ட்ரி க்கும் மதர் அண்ட் பாதர் பெயர் தேவைப்படும்அவை இந்த டேபிள் யில் உள்ளன எனவே நீங்கள் ஒரு நபரின் பதிவில் நுழைகிறீர்கள் என்றால் அந்த ரெக்கார்ட் கள் ஏற்கனவே இருந்தால் மட்டுமே அது நிரப்ப முடியும் எனவே நீங்கள் ரெக்கார்ட் களை என்ட்ரி செய்ய வேண்டிய சில ரோ உள்ளது அல்லது அவற்றை நல்மாக அமைத்து எதிர்காலத்தில் அவற்றை அப்டேஷன் செய்ய வேண்டும் அல்லது இந்த இன்டெக்ரிடி ஐ இப்போது சரிபார்க்க வேண்டாம் என்று சொல்ல சில வழிகள் உள்ளன இந்த இன்டெக்ரிடி ஐ பற்றி பிற்காலத்தில் பேசுவோம் எனவே இந்த பிரச்சினைகள் தான் நீங்கள் கவனிக்க வேண்டியவை நாம் SQL டேட்டா டைப் மற்றும் ஸ்கிமா பற்றி பார்ப்போம் எனவே கேர் வேர்க்கேர் இன்ட் போன்ற டேட்டாவகைகளுக்கு கூடுதலாக உங்களிடம் வெளிப்படையான தேதி டேட்டாவகை உள்ளது இது உங்களுக்கு நான்கு இலக்க ஆண்டுடன் ஒரு வருடம் மாதம் தேதி வகை வடிவமைப்பை வழங்குகிறது உங்களிடம் ஒரு டைம்ஸ்டெம்ப் உள்ளது இது தேதி மற்றும் நேரம் ஒன்றாக உள்ளது மேலும் இரண்டு வெவ்வேறு தேதிகள் இரண்டு வெவ்வேறு நேரம் இரண்டு வெவ்வேறு டைம்ஸ்டெம்ப் மற்றும் பலவற்றுக்கு இடையில் தேதி அல்லது நேர வேறுபாட்டை நீங்கள் செய்யக்கூடிய இடைவெளி என அழைக்கப்படுகிறது எனவே இவை SQL க்வரி களில் டெம்போரல் ஆஸ்பெக்ட் கையாள மிகவும் எளிதாக்கும் வகைகளில் பில்ட் இன் டைப் கூடுதலாக அடுத்தது நீங்கள் ஒரு இன்டெக்ஸ் உருவாக்க முடியும் இதைப் பார்ப்போம் எனவே இந்த டேபிள் வரையறையை நீங்கள் இப்போது நன்கு புரிந்துகொள்கிறீர்கள் நீங்கள் இதைச் செய்யலாம் கிரியேட் இன்டெக்ஸ் மற்றும் இன்டெக்ஸ் க்கு ஒரு பெயரைக் கொடுக்கலாம் மற்றும் இன்டெக்ஸ் எந்த டிபார்ட்மென்ட் யில் உருவாக்க வேண்டும் என்பதைக் குறிப்பிடலாம் எனவே இங்கே நாம் இன்டெக்ஸ் இங்கே நடக்க வேண்டும் என்று சொல்கிறோம் இது ரிலேஷன்ன் பெயர் இது ஃபீல்ட் ன் ஆட்ரிபூட்ஸ் பெயர் இப்போது இது எந்த டேட்டாயும் மாற்றாது எந்த ஸ்கிமாவையும் மாற்றாது ஆனால் இது சில கூடுதல் ஸ்ட்ரக்ச்சர் உருவாக்குகிறது இதனால் ஐடி களைப் பயன்படுத்தி இந்த குறிப்பிட்ட டேபிள் யைத் தேடுவது எளிதாகிறது எனவே இது போன்ற ஒரு கேள்வி என்னிடம் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட மாணவனைப் பற்றிய அனைத்து தகவல்களையும் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன் இயல்புநிலையாக வெவ்வேறு என்ட்ரி ஒரு ரிலேஷன்ன் ரோகள் ஆர்டர் செய்யப்படவில்லை என்று நாங்கள் கூறியுள்ளோம் எனவே இந்த குறிப்பிட்ட ரோயைக் கண்டுபிடிப்பதற்கான ஒரே வழி உண்மையில் அது உண்மையில் இருக்கிறதா என்பது எல்லா ரிலேஷன்களையும் ஒவ்வொன்றாகக் கடந்து செல்வதாகும் ஆனால் நாம் அதைக் குறியிட்டால் அது ஒருவிதமான திறமையான டேட்டாகட்டமைப்பை உருவாக்குகிறது இதன் மூலம் அதை மிக திறமையாக மிக எளிதாக தேட முடியும் பின்னர் ஒரு விரிவுரை மூலம் நாம் இன்டெக்சிங் பற்றி பேசுவோம் நீங்கள் சி பற்றி நினைத்தால் ஆர்டர் செய்யப்படாத அரே ல் ஒரு மதிப்பைக் கண்டுபிடிப்பதற்கு இது ஒத்ததாக இருக்கும் இதற்கு நேர்மாறாக இதைச் செய்ய முடியும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் அதிக அளவு நேரத்தை எடுக்கும் ஆனால் அந்த எண்களை சில பைனரி சர்ச் ட்ரி ரெட் ப்ளாக் ட்ரீ போன்ற பேலன்ஸ்ட் பைனரி சர்ச் ட்ரி அல்லது இரண்டு மூன்று நான்கு ட்ரி வகைகளின் அடிப்படையில் நான் வைத்திருக்க முடியும் அங்கு சர்ச் லாகின் டைமில் நடத்த முடியும் அல்லது ஒரு திறமையான ஹேஷிங் அடிப்படையில் நான் அதை வைத்திருக்க முடியும் எனவே இன்டெக்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் உள்ளது அதைப் பற்றி நாங்கள் அதிகம் பேசுவோம் ஆனால் நீங்கள் SQL இல் இன்டெக்ஸ் உருவாக்குவது இப்படித்தான் நீங்கள் யூசர் டிபைன்ட் டேட்டா வகைகளைக் கொண்டிருக்கலாம் மற்றும் சில குறிப்பிட்டவற்றைப் பயன்படுத்தலாம் சப் டைப் நீங்கள் அறிவீர்கள் அதற்கு ஒரு பெயரைக் கொடுங்கள் எனவே நீங்கள் எண் 12 2 ஐ அனுப்புகிறீர்கள் எனவே இது துல்லியமான இரண்டு டெசிமல் நம்பர் கொண்ட 12 இலக்க எண்ணாகும் நீங்கள் அதை டாலர் என்று அழைக்கலாம் பின்னர் அதை ஒரு வகை பெயராகப் பயன்படுத்தலாம் நீங்கள் டாலர்களைப் பற்றி பேசும் போது டாலர்களை நீங்கள் உண்மையில் எங்கு குறிப்பிட வேண்டுமென்பதைப் புரிந்துகொள்வது எளிதானது எல்லா இடங்களிலும் ஒரே எண் துல்லியம் பயன்படுத்தப்படுவதை உறுதிசெய்கிறீர்கள் நீங்கள் உண்மையில் மேலும் சென்று டொமைன் களை உருவாக்கலாம் ஆனால் டொமைன் மிகவும் சக்திவாய்ந்தவை ஒரு டொமைனில் நீங்கள் NULL போன்ற கன்ஸ்ட்ரெயின் களையும் சேர்க்கலாம் இது நபரின் பெயர் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் இந்த நபரின் பெயர் 20 எழுத்துக்கள் நீளமானது நாட் நல் இதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் குறிப்பிட தேவை இல்லை இந்த டொமைன் வகையை அடிப்படையாகக் கொண்ட ஒரு ஃபீல்டை நீங்கள் வரையறுக்கிறீர்கள் அது NULL அல்ல என்று நீங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் CHECK பிரிவின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட கன்ஸ்ட்ரெயின் உருவாக்கி அதை எளிதாக்கலாம் எனவே இப்போது நீங்கள் டிகிரி லெவல் என்று சொன்னால் நீங்கள் SQL வினவலில் CHECK பிரிவை வெளிப்படையாக வைக்க வேண்டியதில்லை ஏனெனில் இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட டொமைனில் குறிப்பிடப்பட்டுள்ளது SQL சில லார்ஜ் ஆப்ஜெக்ட்டை ஆதரிக்கிறது அவை பைனரி என்றால் அவை ப்ளாப் என்று அழைக்கப்படுகின்றன அல்லது அவை கேரக்டர் களாக இருந்தால் குளோப் என்று அழைக்கப்படுகின்றன லார்ஜ் ஆப்ஜெக்ட்டை வகைகளின் அடிப்படையில் உள்ள ஒரே பெரிய வேறுபாடு அவை டேபிள் யின் ஒரு பகுதியாக சேமிக்கப்படவில்லை அவை வேறொரு இடத்தில் சேமிக்கப்பட்டுள்ளன அந்த லார்ஜ் ஆப்ஜெக்ட்டை ஒரு சுட்டிக்காட்டி ஒரு வகையான குறிப்பை நீங்கள் உண்மையில் பராமரிக்கிறீர்கள் எனவே வீடியோஆடியோ பைனரி பைல் ஆகியவற்றைக் கையாள்வதில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து ஆதரைசேஷன் க்கு செல்வோம் அடுத்து ஆதரைசேஷன் என்பது வெவ்வேறு யூசர்களை வெவ்வேறு வகையான செயல்பாடுகளைச் செய்ய நீங்கள் கட்டுப்படுத்தும் செயல்முறையாகும் டேட்டாபேஸ் கண்ணோட்டத்தின் ஆரம்ப விரிவுரைகளில் நீங்கள் நினைவு கூர்ந்தீர்கள் ஒரு டேட்டாபேஸ்ற்கு பல வகையான யூஸர் இருக்கலாம் என்று நாங்கள் குறிப்பிட்டோம் டேட்டாபேஸ் வளர்ச்சியின் ஒரு பகுதியாக இடம்பெறாத முற்றிலும் அப்பிளிக்கேஷன் யூஸர் இருக்கக்கூடும் ஆனால் அப்பிளிக்கேஷன் டெவலப்பர்கள் உங்களில் பெரும்பாலோர் அப்பிளிக்கேஷன் டெவலப்பர்களாக மாறுவார்கள் அல்லது டேட்டாபேஸ் டிசைன் டிசைன் கன்ஸ்ட்ரெயின்ட் இன்டெக்ஸ்ங் மற்றும் பலவற்றை வடிவமைக்கும் இன்டெர்மெடியட் அனலிஸ்ட் ஆக இருக்கக்கூடும் அது டேட்டாபேஸ் நிர்வாகியாக இருக்கலாம் வெவ்வேறு அப்பிளிக்கேஷன் ப்ரோக்ராம் மற்றும் புரோகிராமர்களைப் பொறுத்தவரை டேட்டாபேஸ்த்தின் எந்த பகுதியை யார் அணுகலாம் என்பதைப் பிரிக்க வேண்டிய அவசியம் உள்ளது எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு வங்கிச் அமைப்பைச் சேர்த்தால் ஒரு பகுதி எனது கணக்கை மட்டுமே அணுக முடியும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் டேட்டாபேஸ் அமைப்பு உறுதிப்படுத்த வேண்டியது என்னவென்றால் நெட் பாங்கிங் அப்பிளிகேஷன் எந்த வகையிலும் குறிப்பிட்ட ஸ்டாப்களைப் பற்றிய தகவல்களை அணுக முடியாது ஏனெனில் வங்கி ஸ்டாப்களைப் பற்றிய அதே டேட்டாபேஸ் தகவல்களும் இருக்கும் கிளைகளைப் பற்றிய வெவ்வேறு தகவல்களை அதாவது எங்கு எத்தனை சதுர அடி பரப்பளவைக் கொண்டிருக்கிறது மற்றும் பலவற்றைப் பற்றிய தகவல்களை அணுக முடியாது எனவே நாம் பலவிதமான ரெஸ்ட்ரிக்க்ஷன் களை விதிக்க வேண்டும் மேலும் ஆதரைசேஷன் அல்லது வெவ்வேறு ரெஸ்ட்ரிக்க்ஷன் மற்றும் வெவ்வேறு ஆக்ஸஸ் செயல்படுவதை கட்டுப்படுத்தும் அல்லது அனுமதிக்கும் இந்த செயல்முறை இரண்டு வெவ்வேறு காரணிகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது ஒன்று நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் இரண்டு யார் அதை செய்ய விரும்புகிறார்கள் எனவே என்ன யார் எனவே சில டேபிள் களில் வெவ்வேறு செயல்பாடுகள் அல்லது சில ஆட்ரிபூட்ஸ் களில் செயல்பாடுகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் அடையாளம் காண்கிறோம் மறுபுறம் குறிப்பிட்ட தனிப்பட்ட யூசர் ஐடிகள் அல்லது யூசர் ஐடிகளின் க்ரூப் அல்லது இருக்கும் ரோல் அடிப்படையில் யார் என்பதை நாங்கள் அடையாளம் காண்போம் எனவே SQL இல் அதை எவ்வாறு செய்யலாம் என்பதை இங்கே காண்பிக்க முயற்சிப்போம் எனவே ஆதரைசேஷன் முதல் பகுதி டேட்டாபேஸ்டன் வெவ்வேறு விஷயங்களைச் செய்ய முடிகிறது அதாவது டேட்டாபேஸ்த்தின் இன்ஸ்டன்ஸ் எனவே இன்செர்ஷன் அப்டேஷன் மற்றும் டெலிஷன் ஆகியவற்றுக்கு ஆதரைசேஷன் உள்ளன ரீட் என்பது டேட்டாவை ஆக்ஸஸ் செய்யும் ஆனால் மாற்றாது டேட்ட்டவை அப்டேட் செய்யலாம் இன்ஸெர்ட் செய்ய முடியாது ஏற்கனவே உள்ள டேட்டா வைப் புதுப்பிக்க முடியாது டேட்டாவை மட்டுமே இன்ஸெர்ட் செய்ய முடியும் நீங்கள் அப்டேஷன் செய்ய ரைட் கொண்டிருக்கலாம் அங்கு மாற்றங்களைச் செய்யலாம் ஆனால் நீக்கக் கூடாது டேட்டா வை நீக்க உங்களுக்கு அனுமதி இல்லை மேலும் டேட்டா யும் எனது புதிய இந்த ஆதரைசேஷன் யும் நீக்க அனுமதிக்கும் இடத்திலேயே டெலிஷன் செய்ய முடியும் அனைத்தும் இண்டிபெண்டட் ஆதரைசேஷன் எனவே சில ஆதரைசேஷன் க்கு வேறு சில ஆதரைசேஷன் தேவைப்படலாம் என்று நான் கருதுகிறேன் எடுத்துக்காட்டாக நீங்கள் அப்டேஷன் செய்யும்போது ரீட் செய்கிறீர்கள் என்றால் ஆனால் இவை அனைத்தும் இண்டிபெண்டட் ஆதரைசேஷன் மேலும் அவற்றில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவை உரிய செயல்களைச் செய்ய முடியும் டேட்டாபேஸ்த் திட்டத்தை மாற்ற விரும்புவோருக்கு நீங்கள் விரும்பினால் இயற்கையாகவே இது முதன்மையாக பயன்பாடுகள் மற்றும் அப்பிளிக்கேஷன் புரோகிராமர்களுக்கானது மேலும் இது முதன்மையாக நீங்கள் வெவ்வேறு டேபிள் யை இன்டெக்ஸ் செய்யக்கூடிய அனலிஸ்ட் க்கானதாக இருக்கும் நீங்கள் புதிய ரிலேஷன்களை உருவாக்கலாம் புதிய ஸ்கிமாவை உருவாக்கலாம் ஸ்கிமாவை மாற்றலாம் ஸ்கிமாவை கைவிடலாம் மற்றும் பலவற்றைக் குறிக்கும் ஆதாரங்களுக்கான ஆதரைசேஷன் நீங்கள் கொண்டிருக்கலாம் எனவே இவை சாத்தியமான பல்வேறு வகையான ஆதரைசேஷன் எனவே இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் ஆதரைசேஷன் எனப்படும் க்ராண்ட் அடிப்படையில் ஆதரைசேஷன் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே நீங்கள் ஒரு பிரிவிலிஜ் லிஸ்ட் மற்றும் யூசர்களின் குழுவிற்கான குறிப்பிட்ட ரிலேஷன்க்கு ஆதரைசேஷன் வழங்குகிறீர்கள் எனவே நீங்கள் எந்த வகையான அங்கீகாரத்தை வழங்குகிறீர்கள் அது நீங்கள் எந்த வியூ யில் வழங்குகிறீர்கள் என்பது நிபந்தனைக்குட்பட்டது மற்றும் யாருக்கு நீங்கள் வழங்குகிறீர்கள் என்பதற்கான பிரிவிலிஜ் குறைவான லிஸ்ட் எனவே யூசர் லிஸ்ட் ஒரு குறிப்பிட்ட யூசர் ஐடியாக இருக்கலாம் அல்லது இந்த விஷயத்தில் எல்லோருக்கும் இருக்கும் அல்லது இது ஒரு ரோல் ஆக இருக்கலாம் ஒரு ரோல் என்ன என்பதை நீங்கள் பொதுவில் கூறலாம் ஒரு வியூ ல் ஒரு பிரிவிலிஜ்யை வழங்குவது ரிலேஷன்ல் எந்தவொரு பிரிவிலிஜ்களையும் வழங்குவதைக் குறிக்காது தயவுசெய்து இதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனென்றால் பல வேறுபட்ட ரிலேஷன் களிலிருந்து ஒரு வியூ உருவாகலாம் என்பதை நீங்கள் பார்த்துள்ளீர்கள் எனவே ஒருவருக்கு ஒரு குறிப்பிட்ட பிரிவிலிஜ் வழங்கப்பட்டிருந்தால் ஒரு வியூ ல் பிரிவிலிஜ்யைப் படியுங்கள் என்று சொல்லுங்கள் அதனுடன் தொடர்புடைய ரிலேஷன் பேகல்ட்டி ரிலேஷன் பற்றிய ரீட் பிரிவிலிஜ் உங்களுக்கு வழங்கப்பட்டது என்று அர்த்தமல்ல பேகல்ட்டி ரிலேஷன் ல் அடிக்கோடிட்டுக் காட்டும்போது யூசர் தானாகவே ரீட் பிரிவிலிஜ்யைப் பெறுவார் எனவே அதை மனதில் கொள்ள வேண்டும் பிரிவிலிஜ்யை வழங்குபவர் ஏற்கனவே நீங்கள் வழங்க முடியாத பிரிவிலிஜ்யை வைத்திருக்க வேண்டும் இயற்கையாகவே நீங்கள் இருக்கும் சில யூசர்களில் யாரோ ஒருவரால் க்ராண்ட் செய்யப்படும் இதனால் வழங்கும் யூசருக்கு குறிப்பிட்ட பொருளின் மீது பிரிவிலிஜ்யும் இருக்க வேண்டும் எனவே நீங்கள் எதையாவது பிரிவிலிஜ் வழங்க முடியாது சில ரிலேஷன் அல்லது வியூ உங்களிடம் இல்லை அல்லது அது இயல்பாகவே எல்லாவற்றிற்கும் பிரிவிலிஜ் பெற்ற டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யாக இருக்க வேண்டும் SQL இல் உள்ள பிரிவிலிஜ்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரிவிலிஜ் உள்ளது எனவே இது பிரிவிலிஜ் லிஸ்ட் என்று உங்களுக்குத் தெரியும் அடிப்படையில் பிரிவிலிஜ் என்பதைத் தேர்ந்தெடுங்கள் எனவே SELECT பிரிவிலிஜ்கள் இன்ஸ்டிரக்டரின் ரீட் அணுகல் என்றும் இது வேறுபட்ட யூசர்கள் என்றும் அது கூறுகிறது எனவே இது பொதுவாக டூப்பிள்களை இன்செர்ஷன் செய்யும் திறனை நீங்கள் செய்யலாம் அப்டேஷன் பிரிவிலிஜ் இப்போது புரிந்துகொள்வது எளிதாக இருக்க வேண்டும் எனவே ரீட் மட்டுமே இங்கே SELECT என்று அழைக்கப்படுகிறது எனவே இவை உங்களுக்கு ஒரு SQL இல் உள்ள வெவ்வேறு பிரிவிலிஜ்கள் இந்த அனைத்து அனுமதிக்கக்கூடிய பிரிவிலிஜ்களையும் அனுமதிக்கும் ஒரு குறுகிய வடிவமாக 'ஆல் பிரிவிலிஜ்' என்று அழைக்கப்படும் பிரிவிலிஜ்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் நிச்சயமாக நீங்கள் ஒரு ஆதரைசேஷன் வழங்க முடிந்தால் ஒரு தலைகீழ் செயல்முறையாக இருக்க வேண்டும் அதாவது சில யூசர்களுக்கு சில பொருட்களின் மீதான சில பிரிவிலிஜ்களின் ஆதரைசேஷன் நாங்கள் திரும்பப் பெற விரும்பினால் அது ஒரு REVOKE அறிக்கை என அழைக்கப்படுகிறது எனவே அதை நாங்கள் திரும்பப்பெறலாம் இந்த அமைப்பு க்ராண்ட் ற்கு ஒத்ததாக இருக்கிறது எனவே நீங்கள் ஒரு பிரிவிலிஜ் லிஸ்ட் திரும்பப் பெறுகிறீர்கள் தேர்ந்தெடுங்கள் இந்த வகையான குறிப்பிட்ட ரிலேஷன்ல் செருகவும் மற்றும் யூசர்களின் தொகுப்பிலிருந்து பார்க்கவும் எனவே இதிலிருந்து REVOKE SELECT ON கிளை என்று நீங்கள் கூறலாம் எனவே இது முடிந்ததும் U1 U2 மற்றும் U3 கிளை ரிலேஷன்யோ அல்லது கிளை வியூ யையோ படிக்க முடியாது அனைத்து பிரிவிலிஜ்களையும் திரும்பப்பெறுவதற்கு பிரிவிலிஜ் லிஸ்ட் அனைத்தும் இருக்கலாம் எனவே SELECT ஐ கேன்சல் செய்வதற்கு பதிலாக தனித்தனியாக இன்ஸெர்ட் செய்யும்போது நீங்கள் அனைத்தையும் சொல்லலாம் மற்றும் அதையெல்லாம் கேன்சல் செய்யலாம் திரும்பப் பெறுவதற்கான பட்டியலில் பப்லிக் அடங்கும் அதாவது அனைத்து யூசர்களும் அந்த பிரிவிலிஜ்யை வழங்கப்பட்டிருந்தாலும் இழக்கிறார்கள் அதே பிரிவிலிஜ்கள் இரண்டு முறை வழங்கப்பட்டால் இப்போது ஒரு யூசர் அவருக்கு அல்லது அவளுக்கு இரண்டு வெவ்வேறு க்ராண்ட் அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிரிவிலிஜ்யைப் பெற முடியும் பின்னர் அவற்றில் ஒன்று கேன்சல் செய்யப்பட்டால் மற்றொன்று தொடர்ந்து இருக்கும் எனவே வழங்கப்படும் ஒவ்வொரு பிரிவிலிஜ்யும் வெளிப்படையாக கேன்சல் செய்யப்பட வேண்டும் அது ஒரு அடிப்படை அர்த்தமாகும் எனவே கேன்சல் செய்யப்படும் பிரிவிலிஜ்யைப் பொறுத்து இருக்கும் அனைத்து பிரிவிலிஜ்களும் கேன்சல் செய்யப்படுகின்றன எனவே வேறு சில பிரிவிலிஜ்களைப் பொறுத்து இருக்கும் சில பிரிவிலிஜ்கள் நீங்கள் அப்டேஷன் பிரிவிலிஜ்யை திரும்பப் பெற்றால் இந்த செலக்ட் பிரிவிலிஜ் இருக்கும் ஆனால் நீங்கள் செலக்ட் பிரிவிலிஜ்யை திரும்பப் பெற்றால் உங்களிடம் புதுப்பிப்பு பிரிவிலிஜ்யும் இருந்தால் நிச்சயமாக அது கேன்சல் செய்யப்படும் ஏனென்றால் நீங்கள் ரீட் செய்ய முடியாவிட்டால் இயற்கையாகவே நீங்கள் அப்டேஷன் செய்ய முடியாது சில ரோல் உருவாக்க SQL உங்களை அனுமதிக்கிறது ரோல் மெய்நிகர் பயன்பாட்டைப் போன்றவை எனவே நாம் அனைவரும் குறிப்பிட்ட ரோல் வகிக்கிறோம் என்று சொல்கிறோம் எனவே நான் பிபிடி என்று அழைக்கப்படும் யூசராக இருக்கலாம் ஒரு தனிநபராக நான் ஒரு நிறுவனம் வைத்திருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு இன்ஸ்டிரக்டராக ஒரு ரோல் உள்ளது டிபார்ட்மென்ட் ன் தலைவர் என்று சொல்வது போல் எனக்கு ஒரு ரோல் உள்ளது குழுவின் தலைவராக எனக்கு ஒரு ரோல் உள்ளது மற்றும் பல எனவே பெரும்பாலும் வெவ்வேறு ரோல் ல் பிரிவிலிஜ்களை வழங்குவது எளிதாகிறது அந்த குறிப்பிட்ட யூசர் யார் அந்த பிரிவிலிஜ் பெற்றவர் யார் அந்த ரோல் வகிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பிரிவிலிஜ் கிடைக்கிறது ஐ டி இயக்குனராக யார் கரக்பூருக்கு பாகால்டிகளை நியமிக்கும் பாக்கியம் உள்ளது என்பது குறித்து நீங்கள் உடனடியாக கவலைப்படவில்லை இது குறிப்பாக இல்லை எனவே ரோல் என்பது அந்த வகையான ஒரு கருத்தாகும் எனவே நீங்கள் ரோல் உருவாக்குங்கள் ரோல் இன்ஸ்டிரக்டரால் உருவாக்கப்பட்டது என்று நாங்கள் சொல்கிறோம் பின்னர் நீங்கள் அமித்துக்கு இன்ஸ்டிரக்டரை வழங்குகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள் இது அமித் இப்போது இன்ஸ்டிரக்டர் என்று கூறுகிறது எனவே இன்ஸ்டிரக்டரின் பாத்திரத்தில் அமித்துக்கு கிடைத்த எந்த பிரிவிலிஜ்யும் அதை அனுபவிக்கும் எனவே இதில் அதிகமானவற்றைப் பார்ப்போம் எனவே முன்னர் நாங்கள் சொன்னது இது பொதுவாக இருக்கலாம் அது யூசர்களாக இருக்கலாம் ஆனால் இப்போது நீங்கள் சொல்வது இது இரண்டு ரோல் இருக்கலாம் எனவே இங்கே இந்த ரோல் உருவாக்கப்பட்டது மற்றும் அதற்கு பிரிவிலிஜ் வழங்கப்படுகிறது அமித் அந்த ரோல் வகிப்பதால் அமித் இந்த கிராண்ட் செலக்ட் ஆன் இன்ஸ்டிரக்டரை எடுத்துக்கொள்வார் என்று அர்த்தம் அமித் உண்மையில் செலக்ட் பிரிவிலிஜ்யை பெறுவார் இது ரிலேஷன்கள் எடுக்கும் ரிலேஷன் இது ரோல்உங்களுக்கு ரோல் வழங்கும் யூசர்களுக்கும் வழங்கப்படலாம் மற்ற ரோல் ஐ பொறுத்தவரை எனவே பாத்திரங்கள் மெய்நிகர் யூசர்களைப் போல மாறி வருகின்றன எனவே நீங்கள் ரோல் கற்பித்தல் உதவியாளரை உருவாக்கலாம் மற்றும் பயிற்றுவிப்பாளருக்கு கற்பித்தல் உதவியாளரை வழங்கலாம் அதாவது நீங்கள் இதைச் செய்தால் இதை வழங்குகிறீர்கள் எனவே கற்பித்தல் உதவியாளருக்கு எந்த பிரிவிலிஜ்யும் கிடைக்கும் என்று அர்த்தம் பயிற்றுவிப்பாளருக்கு அந்த பிரிவிலிஜ்கள் கிடைக்கும் ஏனென்றால் நீங்கள் பயிற்றுவிப்பாளராக செய்துள்ளீர்கள் நீங்கள் பயிற்றுவிப்பாளராக இருக்கும் மெய்நிகர் நிறுவனம் எனவே அமித் இதன் மூலம் பயிற்றுவிப்பாளராக இருந்தால் அமித் இந்த பாத்திரத்தை வகிக்கிறார் இந்த பாத்திரம் கற்பித்தல் உதவியாளர் பாத்திரத்தை வகிக்கிறது மற்றும் இந்த கற்பித்தல் உதவியாளர் பாத்திரத்திற்கு சில பிரிவிலிஜ்கள் உள்ளன எனவே இயற்கையாகவே இந்த சங்கிலி செயல்முறை மூலம் அமித் அந்த பிரிவிலிஜ்களைப் பெறுவார் எனவே ஒரு பயிற்றுவிப்பாளருக்கு கற்பித்தல் உதவியாளரின் அனைத்து பிரிவிலிஜ்களையும் பெறுகிறது எனவே இதுதான் சரியாக ஒரு சங்கிலி பாத்திரங்களை உருவாக்க முடியும் டீன் என புதிய ஒன்றை உருவாக்கலாம் நீங்கள் உருவாக்கியுள்ளீர்கள் பின்னர் சடோஷிக்கு டீன் கிராண்ட் டீனுக்கு இன்ஸ்டிரக்டரைவழங்கவும் எனவே இதன் பொருள் ஒரு முறை நீங்கள் பயிற்றுவிப்பாளருக்கு டீன் வழங்கினால் எனவே டீனின் பாத்திரத்தை வகிக்கும் எவருக்கும் பயிற்றுவிப்பாளரின் அனைத்து பிரிவிலிஜ்களும் கிடைக்கும் சடோஷி டீன் ஆகிறார் என்று இங்கே சொல்கிறீர்கள் எனவே சங்கிலியைப் பொறுத்தவரை சடோஷி பயிற்றுவிப்பாளருக்கு கிடைத்த அனைத்து பிரிவிலிஜ்களையும் பெறுகிறார் எனவே இது முடிந்ததும் வியூ மீதும் ஆதரைசேஷன் பெறலாம் எனவே நீங்கள் இங்கே ஒரு வியூ உருவாக்கியுள்ளீர்கள் எனவே ஜியோ இன்ஸ்டிரக்டரை உருவாக்கிய வியூ இது அந்த வியூ யில் குறிப்பாக நீங்கள் ஜியோ ஸ்டாப்களுக்கு பிரிவிலிஜ் வழங்கியுள்ளீர்கள் எனவே ஒரு ஜியோ ஸ்டாப் உறுப்பினர் இந்த வியூ வை அணுக முடியும் இந்த க்வரி ஒரு ஜியோ ஸ்டாப்ல் நீக்கப்பட்டால் அது ஒரு ரோல் என்று நான் கருதுகிறேன் பின்னர் இந்த வியூ செயல்படுத்தப்படும் மற்றும் டிபார்ட்மென்ட் ஜியோல் உள்ள அனைத்து இன்ஸ்டிரக்டர் முடிவுகளும் புதுப்பிக்கப்படும் ஆனால் ஜியோ ஊழியர்களுக்கு இன்ஸ்டிரக்டர்ரிடம் அனுமதி இல்லையென்றால் அது ஒரு பொருட்டல்ல இன்ஸ்டிரக்டர்ரைத் தேர்ந்தெடுப்பதற்கு ஜியோ ஸ்டாப்களுக்கு அனுமதி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஜியோ பயிற்றுவிப்பாளரைத் தேர்ந்தெடுப்பதற்கு ஜியோ ஸ்டாப்களுக்கு அனுமதி உண்டு எனவே ஜியோ ஸ்டாப் இந்த வியூ இயக்க முடியும் ஆனால் ஜியோ ஸ்டாப்களால் இன்ஸ்டிரக்டர் டேட்டாபேஸ் இன்ஸ்டிரக்டர் டேபிள் யில் இருந்து ஒரு செலக்ட் செய்ய முடியாது இன்னும் பல ஆதரைசேஷன் பீச்சர் உள்ளன குறிப்புகள் பாரின் கீ யை உருவாக்குவதற்கான ஒரு பிரிவிலிஜ் எனவே அடிப்படை வாசிப்பு எழுதுதல் டேட்டாகையாளுதல் பிரிவிலிஜ்கள் பற்றி நாங்கள் பேசினோம் ஆனால் நீங்கள் ஒரு பாரின் கீ யை உருவாக்க முடியுமா பிரிவிலிஜ்யை மாற்ற முடியுமா என்பது போன்ற பிற பிரிவிலிஜ்கள் இருக்கலாம் எனவே நீங்கள் ஒரு பிரிவிலிஜ்யை இன்னொருவருக்கு வழங்க முடியுமா எனவே நீங்கள் கேஸ்கெட் செய்ய முடியுமா கண்ட்ரோல் செய்ய முடியுமா மற்றும் பல இருக்கலாம் எனவே பிரிவிலிஜ்களை மாற்றுவதும் ஒரு பிரிவிலிஜ் இயல்பாகவே இது ஒரு ஆதரைசேஷன் என்று நினைக்க வேண்டும் எனவே உண்மையில் நாம் அங்கீகரிக்கக்கூடியது ஆதரைசேஷன் பெற வேண்டிய ஒரு பிரிவிலிஜ்யாகும் எனவே இவை எனக்கு கிடைத்த பிரிவிலிஜ்கள் எனவே சுருக்கமாக இன்டெக்ரிடி கன்ஸ்ட்ரெயின் டீல் செய்ய SQL எக்ஸ்பிரஷன்கள் பற்றி நாம் கற்றுக்கொண்டோம் அதிகமான டேட்டாவகைகளை நாம் அறிந்திருக்கிறோம் குறிப்பாக யூசர் டிபைன்ட் டேட்டா மற்றும் இன்டெக்ஸ் உருவாக்கும் டொமைன் மற்றும் SQL இல் ஆதரைசேஷன் பற்றி விவாதித்தோம் அவை ஒவ்வொன்றிலும் குறிப்பாக ஆதரைசேஷன் நிறைய விவரங்களைக் கொண்டுள்ளது ஆனால் இந்த இடைநிலை மட்டத்தில் நாங்கள் அதைச் சமாளிக்க ஆதரைசேஷன் பற்றிய அடிப்படை ஐடியா பெற விரும்பினோம் எனவே இதன் மூலம் இன்டெர்மீடியேட் SQL பீச்சர் குறித்த எங்கள் விவாதத்தை முடிக்கிறோம் அடுத்த வாரம் தொடங்கும் அடுத்த விரிவுரையில் சில அட்வான்ஸ்ட் SQL அம்சங்களைப் பற்றி பேசுவோம்